MPPT க்கான பவர் இன்டெர்ஃபேஷ் ஆக பூஸ்ட் கன்வெர்ட்டெர் ஐ எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் இந்த போட்டோ வோல்டாயிக் மாட்யூல்யைக் கவனியுங்கள் இந்த போட்டோ வோல்டாயிக் மாட்யூல் இப்போது ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டெர் மூலம் லோட்R0 உடன் இணைக்கப்பட்டுள்ளது பூஸ்ட் கன்வெர்ட்டெர் க்கு ஒரு இன்புட் இம்பிடென்ஷ் உள்ளது இன்புட் ஒரு சுவிட்ச் இது போன்ற ஒரு பவர் செமிகண்டக்ட்டர் சுவிட்ச் இப்போது இது இங்கே காட்டப்பட்டுள்ளபடி BJT ஆக இருக்கலாம் அல்லது இது ஒரு IGBT ஆக இருக்கலாம் அல்லது அது ஒரு MOSFET ஆக இருக்கலாம் எந்த ஒரு பவர் செமிகண்டக்ட்டர் சுவிட்ச் ஐயும் சுவிட்ச்டு மோட் இல் ஆன் ஆஃப் மோட் இல் பயன்படுத்தலாம் எனவே இந்த புள்ளியில் இந்த சந்திப்பிலிருந்து நாம் ஒரு மின்தேக்கி கெப்பாசிட்டர் அவுட்புட் கெப்பாசிட்டர் மின்தேக்கியுடன் இணைக்கப்பட்ட டையோடு பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த பகுதி ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டெர் சர்க்யூட்டை உருவாக்குகிறது இப்போது பூஸ்ட் கன்வெர்ட்டெர் இன் வெளியீட்டில் உள்ள டெர்மினல்களுடன் நீங்கள் லோட் இது போன்ற பயன்பாட்டு லோட் ஐ இணைக்கிறீர்கள் எனவே நாம் இதன் பகுதிகளுக்கு பெயரிடுவோம் எனவே அது R0 இங்கே டெர்மினல் மின்னழுத்தம் VT இண்டக்டன்ஸ் L பி வி பேனல் டெர்மினல்கள் வழியாக ஐ டி கரன்ட் பாயும் என்று சொல்லலாம் அதே ஐ டி இண்டக்டன்ஸ் வழியாக பாய்கிறது எனவே ஐ எல் ஐ டி இரண்டும் சமம் சுவிட்ச் Q டையோடு டி மின்தேக்கி கெப்பாசிட்டர் சி மற்றும் அவுட்புட் மின்னழுத்தம் V என்று அழைக்கிறோம் இப்போது ஒரு டைம்லலைன் t ஐ வரைகிறேன் காட்டப்பட்டுள்ளபடி இந்த டிக் களால் குறிப்பேன் இந்த முதல் இரண்டு டிக் க்கு இடையிலான தூரம் இது TS என அழைக்கப்படுகிறது எனவே இது பவர் செமிகண்டக்ட்டர் சுவிட்ச் Q ஐப் பொறுத்தது இது Q இன் சுவிட்ச்சிங் ஃப்ரிக்கொன்சி அதிர்வெண் 1 ÷ சுவிட்ச்சிங் ஃப்ரிக்கொன்சி TS ஆகும் அதேபோல் இது மற்றொரு டி இப்போது டி எஸ் இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது சுவிட்ச் ஆன் மற்றும் சுவிட்ச் ஆஃப் நிலைகள் எனவே இங்கே மற்றொரு டிக் மூலம் குறிப்போம் இந்த காலம் dTS d என்பது 1 க்கும் குறைவான மதிப்பு 0 முதல் 1 எனவே dTS சுவிட்ச் இயங்கும் நேரம் மற்றும் TS சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நேரம் எனவே இது Q இன் ஆன் டைம் Q இது Q இன் ஆஃப் டைம் இப்போது ஆன் டைம் ஐ Q இயக்கத்தில் இருக்கும்போது கருத்தில் கொள்ளுங்கள் என்ன நடக்கிறது அந்த நேரத்தில் இந்த பாதையில் மின்னோட்டம் பாய்கிறது எனவே மின்னோட்டம் அப்படி பாய்கிறது இந்த மின்னோட்டம் இப்படி பாய்கிறது என்பது மட்டுமல்லாமல் கெப்பாசிட்டர் ம் தொடர்ந்து லோடுக்கு டிஸ்சார்ஜ் செய்கிறது எனவே இதுவும் நடக்கிறது இது டையோடு ஆஃப் நிலையில் உள்ளது ஏனெனில் இது V0 பொடென்சியலில் உள்ளது இந்த Q ஆன் நிலையில் உள்ளது எனவே இது சர்க்யூட் ன் கிரௌண்ட் பொடென்சியலில் உள்ளது எனவே டையோடு ரிவெர்ஷ் பயஷ் ஆக உள்ளது டையோடு ஆஃப் நிலையில் உள்ளது எனவே உங்களிடம் இரண்டு தனித்தனி சர்க்யூட் கள் உள்ளன ஒன்று பி வி இது போன்று இண்டக்டரை சார்ஜ் செய்கிறது சி கெப்பாசிட்டர் இந்த பாணியில் லோடுக்கு வெளியேற்றும் எனவே Q இயங்கும் அந்த நேரத்தில் இண்டக்டர் ன் குறுக்கே உள்ள மின்னழுத்தத்தையும் இண்டக்டர் மூலம் செல்லும் மின்னோட்டத்தையும் நாம் உணர முடியும் இவை எந்த கன்வெர்ட்டெர் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான மின் அளவுருக்கள் எனவே இந்த பாணியில் அளவிடப்பட்ட இண்டக்டர் ன் குறுக்கே மின்னழுத்தம் உங்களிடம் உள்ளது என்று கூறுவோம் ஆசிலாஸ்கோப்அலைக்காட்டி அல்லது மல்டிமீட்டர் கொண்டு பாசிட்டிவ் ப்ரோப் இங்கிருந்தும் காமன் பொதுவான ப்ரோப் இங்கிருந்தும் அளவிடப்படுகிறது எனவே இது வி எல் ஆக இருக்கும் அது ஐ எனவே வி நீங்கள் எப்போது எடுத்துக்கொண்டால் இது வி யில் உள்ளது எனவே ஆன் நேரத்தில் வி டி மின்னழுத்தம் வரும் மற்றும் அதே நேரத்தில் இண்டக்டர் வழியாக பாயும் மின்னோட்டம் இது ஐ டி ஏனெனில் இது வி டி நிலையானது மின்னோட்டம் நேர்கோட்டுடன் மேலே செல்லும் ஏனென்றால் வி எல் எல் எல் டி க்கு சமம் ஐ எல் இன்டெக்ரேட் ஆகும் மற்றும் அந்த நேரத்தில் கரன்ட் அலைவடிவம் மேலே செல்வதை நீங்கள் காண்பீர்கள் Q முடக்கப்பட்டிருக்கும்இயங்காத Q -OFF நேரத்தில் ஆனால் இண்டக்டர் மின்னோட்டம் தொடர்ந்து பாய வேண்டும் எனவே இது இங்கே துருவத்தை மாற்றிவிடும் மேலும் இது இந்த டையோடை இயக்கி கெப்பாசிட்டர் ஐ சார்ஜ் செய்யும் மேலும் மின்னோட்டம் லோட்வழியாக பாய்ந்து லோட் க்கு சப்ளை வழங்கும் எனவே இண்டக்டர் ல் சேமிக்கப்பட்ட மேக்னெடிக் சார்ஜ் கெப்பாசிட்டர் மற்றும் லோட்வழியாக வெளியேற்றும் மற்றும் கெப்பாசிட்டர் ஐ சார்ஜ் செய்யும் இண்டக்டர் ன் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் இப்போது இந்த பக்கத்தில் VT ஆக இருக்கும் இந்த பக்கத்தில் டையோடு வெளியீட்டில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது V0 ஆக இருக்கும் எனவே Vt V0 V0 VT ஆக இருந்தால் இண்டக்டர் ன் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் எதிர்மறையாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எதிர்மறை பகுதியை சமப்படுத்த நமக்கு நேர்மறையான பகுதி தேவைப்படுவதால் இண்டக்டர் ன் குறுக்கே சராசரி மின்னழுத்தம் பூஜ்ஜியமாகவும் இண்டக்டர் ன் வழியாக மின்னோட்டம் இப்போது குறைந்துவிடும் ஏனெனில் இது இப்போது கெப்பாசிட்டர் மற்றும் லோட்வழியாக வெளியேற்றப்படுகிறது கெப்பாசிட்டர் சார்ஜ் செய்யப்படுகிறது எனவே இது இந்த முறையில் பாயும் பின்னர் ஒவ்வொரு சுவிட்ச்சிங் சைக்கிள் க்கும் மீண்டும் செய்கிறது வேவ்ஃபாம்அலைவடிவங்கள் நிலையான நிலையில் ஒவ்வொரு சுவிட்ச்சிங் சைக்கிள் க்கும் மீண்டும் மீண்டும் வரும் மற்றும் சராசரி இண்டக்டர் மின்னோட்டம் கரன்ட் ஐ ஆக இருக்கும் இனி இன்புட் அவுட்புட் மின்னழுத்த உறவு என்ன என்பதைக் கண்டறிய முயற்சிப்போம் இன்புட் அவுட்புட் மின்னழுத்த உறவு என்றால் VT மற்றும் V0 க்கு இடையிலான உறவு இண்டக்டர் ன் குறுக்கே சராசரி மின்னழுத்தம் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் நிலையான நிலையில் ஒவ்வொரு சைக்கிள் க்கும் இருக்க வேண்டும் எனவே இண்டக்டர் இன் குறுக்கே உள்ள மின்னழுத்தத்தைக் கண்டால் இதுதான் வேவ்ஃபாம்அலைவடிவம் இது dTS ன் போது வி டி நேர்மறையானது TS ன் போது வி டி வி 0 VT - V0 எதிர்மறையாகும் இந்த இரண்டு பகுதிகளும் சமநிலையாக இருக்க வேண்டும் எனவே நாம் இங்கே VT dTS எழுதினால்இந்த பகுதி பரப்பளவு VT X dTS பகுதி வி டி டி எஸ் ஆகவும் இங்குள்ள பகுதி வி வி 0 ஆகவும் இருக்கும் எனவே VT V0 x TS நேரம் TS எனவே இந்த இரண்டு பகுதிகளும் சேர்த்தால் 0 வர வேண்டும் எனவே நீங்கள் எளிமைப்படுத்தினால் V0 VT x 1 ஆக கிடைக்கும் இப்போது அது வெளியீட்டிற்கும் உள்ளீட்டிற்கும் இடையிலான மின்னழுத்த உறவாகும் அவுட்புட் V0 ஆனது VT அதாவதுபேனலில் உள்ள டெர்மினல் மின்னழுத்தத்தை 1 ஆல் பெருக்ககி 1 -d ஆல் வகுத்தால் கிடைக்கும் அடுத்து இன்புட் அவுட்புட் மின்னோட்ட உறவு என்ன என்பதைக் கண்டறிவோம் பாருங்கள் மின்னழுத்த உறவுக்கு வோல்ட் செக்கெண்ட் சமநிலையைப் பயன்படுத்தினோம் இண்டக்டர் யின் குறுக்கே வோல்ட் செக்கெண்ட் சமநிலை அதேபோல் மின்னோட்டத்திற்கு நாம் மின்தேக்கிகெப்பாசிட்டர் வழியாக செல்லும் மின்னோட்டத்தின் ஆம்ப் செக்கெண்ட் சமநிலையைப் பயன்படுத்துகிறோம் ஒவ்வொரு சைக்கிள் க்கும் இண்டக்டர் யின் குறுக்கே சராசரி மின்னழுத்தம் பூஜ்ஜியமாக இருப்பதைப் போலவே மின்தேக்கியின் வழியாக சராசரி மின்னோட்டமும் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் அதாவது நிலையான நிலையில் ஸ்டெடி ஸ்டேட் சார்ஜ் அதிகரிப்போ சார்ஜ் இழப்போ இருக்கக் கூடாது எனவே நிலையான நிலையில் மின்தேக்கிகெப்பாசிட்டர் வழியாக செல்லும் மின்னோட்டத்தைப் பார்ப்போம் எனவே Q இயங்கும் நேரத்தில் டி எஸ்dTS ன் போது டையோடு இயங்கவில்லை மின்னோட்டம் வெளியேற்றப்படுகிறது மின்னோட்டத்தின் நேர்மறையான திசை அதை சார்ஜ் செய்ய மின்தேக்கியில் பாய்கிறது என்று நான் சொன்னால் மின்னோட்டம் எதிர்மறை மின்னோட்டமாக வெளியேற்றப்படுகிறது எனவே அது I0 க்கு சமமான மதிப்பு I0 x dTS என்பது கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ்ஜிங் ஆகும் Q இயங்காத நேரத்தில் இண்டக்டர் யின் மொத்த மின்னோட்டமும் இந்த பாதையில் டையோடு வழியாக பாய்கிறது மற்றும் அதன் ஒரு பகுதி கெப்பாசிட்டர் ஐ சார்ஜ் செய்கிறது மற்றும் அதன் ஒரு பகுதி அவுட்புட் மின்தடை வழியாக I0 ஆக பாய்கிறது எனவே ஐடி ஐ 0 என்பது சார்ஜ் செய்ய மின்தேக்கி வழியாக பாய்கிறது எனவே ஐடி ஐ 0 X 1 டி டி எஸ் அதாவது IT - I0 X TS எனவே சார்ஜ் ஏற்றம் மற்றும் சார்ஜ்வெளியேற்றம் ஒவ்வொரு சுழற்சியிலும் சமப்படுத்தப்பட வேண்டும் அதாவது IT - I0 X TS 0 எனவே அது 0 க்கு சமம் எனவே இது எளிமைப்படுத்தினால் I0 IT x க்கு சமம் இது இரண்டாவது முக்கியமான உறவு ஒன்று இன்புட் அவுட்புட் மின்னழுத்த உறவு மற்றொன்று இன்புட் அவுட்புட் மின்னோட்ட உறவு எனவே இது 1 மற்றும் இது 2 ஆகும் எனவே நீங்கள் ஒன்றை மற்றொன்றால் வகுத்தால் 1 ன் கீழ் 2 V0 ன் கீழ் I0 என்று கூறுவோம் எனவே 1 ஐ 2 ஆல் வகுத்தால் நீங்கள் ரெசிஸ்டன்ஷ் உறவைப் பெறுவீர்கள் அதுதான் நமக்குத் தேவை எனவே இது R0 V0 I0 ஆகவும் VT IT RT ஆகும் VTIT x 11 - d x 11 - d RT11 - d2 VTIT என்பது பி வி பேனல் பக்கத்தில் இருந்து பார்த்தால் கிடைக்கும் RT ஆகும் எனவே அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங்கிற்கு நாம் பயன்படுத்த விரும்பும் முக்கியமான உறவு இதுதான் இந்த ரெசிஸ்டன்ஷ் உறவின் பார்வையில் இருந்து இந்த முழு சர்க்யூட்டையும் பார்ப்போம் IV கேரெக்டெரிஸ்டிக் கர்வ் மூலம் MPPT இல் பூஸ்ட் கன்வெர்ட்டெர் இன் விளைவு என்ன என்பதை இப்போது பார்ப்போம் எனவே நான் பூஸ்ட் கன்வெர்ட்டெர் க்கு பதிலாக ஒரு பிளாக் ஐ மாற்றுகிறேன் இது போன்ற லோட் மின்தடை R0 ஐக் கொண்டிருக்கிறோம் எனவே இது R0 ஆகும் இது V0 அவுட்புட் மின்னழுத்தத்தையும் R0 வழியாக மின்னோட்டத்தை I0 ஆகவும் கொண்டுள்ளது இன்புட் பக்கத்திலிருந்து காணப்படும் மின்மறுப்புஇம்பிடென்ஷ் இங்கே ஆர்டி மற்றும் பூஸ்ட் கன்வெர்ட்டெர் d என்ற ஒரு கட்டுப்பாட்டு உள்ளீட்டைக் கொண்டுள்ளது மேலும் இப்போது பூஸ்ட் கன்வெர்ட்டெர் இன் இன்புட் பக்கத்தில் உள்ள ஆர்டி டெர்மினல் ரெசிஸ்டன்ஷ் R0 x 2 க்கு சமம் என்பதைக் கண்டோம் எனவே இப்போது IV கேரெக்டெரிஸ்டிக் கர்வ் வரைவோம் x அச்சில் டெர்மினல் மின்னழுத்தம் VT வரைவோம் இது டெர்மினல் மின்னழுத்தம் VT மற்றும் y அச்சில் PV பேனல் வழியாக செல்லும் மின்னோட்டம் அதாவது IT எனவே நான் ஒரு மாதிரி IV வளைவு மற்றும் ஒரு பி வி வளைவை வரைகிறேன் இது IV வளைவு மற்றும் பீக் பவர் பாயிண்ட் கொண்ட பவர் வளைவு பீக் பவர் பாயிண்ட் செயல்பாட்டிற்கு வேண்டிய லோட் லைனை 1 Rt இல் வரைகிறேன் எனவே குறுக்குவெட்டு புள்ளி இயக்க புள்ளியாகும் மற்றும் பவர் வளைவுக்கு கீழே இறங்கும் கோடு உங்களுக்கு பீக் பவர் புள்ளியைக் கொடுக்கும் இது பீக் பவர் இயக்க புள்ளியாகும் எனவே d மாறுபடும் போது RT க்கு என்ன நடக்கும் என்பதைக் காட்ட இங்கே மற்றொரு லோட்லைன் வரைகிறேன் எனவே d 1 ஆக இருந்தால் 1 1 0 RT 0 ஆகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே RT 0 ஆகும்போது சாய்வு எல்லையற்றதாகிவிடும் இன்ஃபினிடி எனவே இது y அச்சுடன் இணைந்துவிடுகிறது இதன் விளைவாக ஒரு இயக்க புள்ளி கிடைக்கும் இது இங்கே உள்ளது ஒரு ஷார்ட் சர்க்யூட் இயக்க புள்ளியாகும் எனவே R0 இன் மதிப்பு எதுவாக இருந்தாலும் இவை RT 0 ஆக்குகிறது PV பேனலுக்கு வழங்கப்பட்ட லோட்லைன்ஒரு செங்குத்து கோடு இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் க்கு ஒத்ததாக இருக்கிறது எனவே அதைக் குறிக்கிறேன் எனவே இது ஆர்டி இப்போது இது d 1 இல் நிகழ்கிறது இப்போது d 0 ஆகும்போது என்ன நடக்கும் எனவே d 0 ஆக இருக்கும்போது RT R0 RT R0 ஐப் போலவே இருப்பதைக் காண்கிறீர்கள் எனவே இது d 0 இல் நிகழ்கிறது எனவே இந்த லோட்லைன்லிருந்து இந்த மற்றொரு லோட்லைன் க்கு செல்லும் லோட் லைன் மாறுபடும் d இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு வெவ்வேறு லோட்லைன் கிடைக்கும் வெவ்வேறு சரிவுகளுடன் ஸ்லோப் வேறுபடுகின்றன மற்றும் அவை வெவ்வேறு இயக்க புள்ளிகளில் வெட்டுகின்றன உங்களிடம் வெவ்வேறு இயக்க புள்ளிகள் உள்ளன நான் இங்கே கட்டுப்படுத்தும் லோட்லைன்லிருந்து ஒரு செங்குத்துக் கோட்டைக் கீழே இறக்கிவிட்டால் இவை அனைத்தும் பயன்படக்கூடிய பவர் பாய்ன்ட்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டெர் மூலம் பூஸ்ட் கன்வெர்ட்டெர் செயல்பாட்டில் இவை அணுகக்கூடிய பவர் பாய்ன்ட்கள் மற்றும் இவை பூஸ்ட் கன்வெர்ட்டெர் மூலம் அடையக்கூடிய இயக்க புள்ளிகள் எனவே இந்த இயக்க புள்ளிகளில் ஏதேனும் ஒன்றை அடையலாம் இருப்பினும் இங்கே இந்த இயக்க புள்ளிகள் மவுஸ் கர்சர் கொண்டு நான் காண்பிக்கிறேன் அவை பூஸ்ட் கன்வெர்ட்டெர் மூலம் அடைய முடியாது ஆகையால் தீவிர 1 பை R0 லோட் லைன் செங்குத்தாக விழும் வகையில் வரும் பவர் பாய்ன்ட்கள் மறுபுறத்தில் உள்ளது அது பீக் ன் வேறுபக்கத்தில் உள்ளது இயக்க புள்ளியின் அடையக்கூடிய அல்லது பயன்படக்கூடிய பகுதியில் பீக் இருப்பதே சிறந்தது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் பூஸ்ட் கன்வெர்ட்டெர்க்கு ஒரு அர்த்தம் உள்ளது அதை நீங்கள் பயன்படுத்தலாம் எனவே இந்த முழு பகுதிக்கும் இது பூஸ்ட் கன்வெர்ட்டெர் ன் வரம்பு ரேன்ஜ் என்று அழைக்கப்படுகிறது இப்போது ஒரு சிக்கல் இருக்கலாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதைப் பற்றி சரிபார்க்க வேண்டும் எனவே இங்கே IV கேரெக்டெரிஸ்டிக் உள்ளது இது போன்ற ஒரு வரம்புள்ள லோட்லைன் 1 R0 லைன் உள்ளது எனவே நான் 1 R0 லைன் ஐ இப்படி வைத்தால் இது ட்யூட்டி சைக்கிள் d 0 ல் உள்ளது எனவே இப்போது நாம் விவாதித்தபடி பூஸ்ட் கன்வெர்ட்டெர் ன் அனைத்து அடையக்கூடிய புள்ளிகளும் அதன் இடது பக்கத்தில் இருக்க வேண்டும் எனவே நான் அந்த இடத்திலிருந்து ஒரு செங்குத்து வரைந்தால் இவை அனைத்தும் அடையக்கூடிய இயக்க புள்ளிகள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் வெவ்வேறு ஸ்லோப் கொண்ட லோட்லைன்கள் எல்லையற்ற சாய்வை இன்ஃபைனைட் ஸ்லோப் நோக்கிச் செல்லலாம் மற்றும் அடையக்கூடிய பவர் பாய்ன்ட்கள் அல்லது இந்த பவர் பாய்ன்ட்கள் பீக் பவர் பாய்ன்ட் இல்லை பூஸ்ட் கன்வெர்ட்டெர் செயல்படும் மண்டலத்திற்குள் இல்லை எனவே இது ஒரு அடையமுடியாத இயக்க புள்ளியை தரும் எனவே இந்த விஷயத்தில் பூஸ்ட் கன்வெர்ட்டெர் பயன்படுத்தப்பட்டால் அது உங்களுக்கு ஒருபோதும் பீக் பவர் பாய்ன்ட் கொடுக்காது ஒருபோதும் உங்களுக்கு வழங்காது பி வி மாட்யூல் அல்லது பி வி பேனலை ஒருபோதும் முழுமையாகப் பயன்படுத்த முடியாது ஏனெனில் கன்வெர்ட்டெர் பீக் பவர் பாய்ன்ட் உடன் பொருந்தக்கூடிய சரியான லோட்லைன் ஐ கொடுக்க முடியாது எனவே நீங்கள் கவனமாக இருந்து கொடுக்கப்பட்ட பயன்பாட்டிற்கு பூஸ்ட் கன்வெர்ட்டெர் பயன்படுத்த முடியுமா இல்லையா என்பதையும் கன்வெர்ட்டெர் வகையையும் லோட்லைன் வரம்புகளை முதலில் சரிபார்த்து லோட்லைன் அனாலிசிஷ்பகுப்பாய்வு மூலம் தீர்மானிக்க வேண்டும்